எனவே முந்தைய விஷயத்தில் கடைசியாக ஒரு யூனிட் அமைப்பிற்கு ஒரு யூனிட் காம்போவைக் கண்டோம் இப்போது அந்த மின்னழுத்த கட்டுப்பாட்டு முறைக்கு வருவோம் எனவே மின்னழுத்தக் கட்டுப்பாட்டுக்கான வழிமுறைகள் ஒன்றைப் பயன்படுத்துவது டேப் மாற்றும் மின்மாற்றி பின்னர் மின்மாற்றி அல்லது பூஸ்டர் மின்மாற்றி ஷன்ட் மின்தேக்கி தொடர் மின்தேக்கி மற்றும் FACTS சாதனங்களை ஒழுங்குபடுத்துகிறது எனவே இந்த பாடத்திட்டத்தில் நாம் FACTS சாதனங்களைப் பற்றி சரியாக விவாதிக்க மாட்டோம் ஏனெனில் இது ஒரு மிகப் பெரிய தலைப்பு எனவே நாங்கள் விவாதிக்க மாட்டோம் ஆனால் டிரான்ஸ்பார்மர் ரெகுலேட்டர்களை மாற்றுவது அல்லது பூஸ்டர்கள் ஷன்ட் மின்தேக்கிகள் மற்றும் தொடர் மின்தேக்கிகள் ஆகியவற்றைப் பற்றி விவாதிப்போம் இப்போது அனைத்து சக்தி அல்லது விநியோக மின்மாற்றியின் முக்கிய நோக்கம் அடிப்படையில் மின் ஆற்றலை ஒரு மின்னழுத்த மட்டத்திலிருந்து மற்றொரு மின்னழுத்த நிலைக்கு மாற்றும் மின்மாற்றிகளைத் தட்டவும் எனவே நடைமுறையில் அனைத்து சக்தி மற்றும் பல விநியோக மின்மாற்றிகள் உங்களிடம் திருப்பங்கள் விகிதத்தை மாற்றுவதற்கான டேப்கள் உள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே உங்கள் டேப் அமைப்பை மாற்றுவதன் மூலம் மின்னழுத்த அளவு மாற்றப்படுகிறது மற்றும் வோல்ட் ஆம்பியர்களான VAR களின் விநியோகத்தை பாதிக்கிறது மற்றும் டேப் மாறும் மின்மாற்றிக்கான எதிர்வினை சக்தியின் ஓட்டத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படலாம் எனவே அடிப்படையில் இரண்டு வகையான டேப் மாற்றும் மின்மாற்றி உள்ளது ஒன்று ஆஃப்லோட் தட்டு மாற்றும் மின்மாற்றிகள் மற்றொன்று சுமை TCUL மின்மாற்றிகளின் கீழ் மாற்றுவதைத் தட்டவும் எனவே உங்கள் டேப் மாற்றும் மின்மாற்றியின் இரண்டு வகைகள் ஆஃப் சுமை என்றால் நீங்கள் மின்மாற்றியிலிருந்து சுமையைத் துண்டிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் தட்டலை மாற்ற வேண்டும் மற்றொரு சுமை மின்மாற்றியின் கீழ் மாறுதல் அதாவது எல்லா லைன்யையும் நீங்கள் தட்டலை மாற்றலாம் எனவே சில திட்ட வரைபடம் ஆஃப்லோட் தட்டு மாற்றும் மின்மாற்றிக்கு விநியோகத்திலிருந்து மின்மாற்றி துண்டிக்கப்பட வேண்டும் அல்லது டேப் அமைப்பை மாற்றும்போது நீங்கள் மின்மாற்றியை விநியோகத்திலிருந்து துண்டிக்க வேண்டும் எனவே இது படம் 21 இது உண்மையில் படம் 21 ஆகும் இது சுமை தட்டு மாற்றும் மின்மாற்றியின் இணைப்பை வழங்குகிறது எனவே இந்த வழக்கில் நான்கு உள்ளன இந்த பக்க 2 தட்டுகள் இந்த பக்க 2 தட்டுகள் மற்றும் ஒரு மாறுதல் வழிமுறை உள்ளது இந்த விஷயத்தில் நீங்கள் நான்கு டேப்கள் உள்ளன என்பதை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கு மாற்ற விரும்பினால் அதனால்தான் சுவிட்ச் சொந்தமானது எனவே வேறு வழியில் நீங்கள் திருப்பங்களின் எண்ணிக்கையை குறைக்கிறீர்கள் எனவே இது முதன்மைப் பக்கமாகும் இது உங்கள் இரண்டாம் பக்கமாகும் உங்கள் சுவிட்ச் நிலை இங்கே இருந்தால் முழு மின்னழுத்தம் அதற்கு பொருந்தும் இல்லையெனில் நீங்கள் இங்கு வந்தால் நீங்கள் அழைக்கும் மின்னழுத்த விஷயம் என்னவென்றால் மின்னழுத்தம் இதைக் குறைப்போம் பக்க வலது ஒத்த ஏற்பாடு இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே இது உங்கள் ஆஃப்லோட் தட்டு மாற்றும் மின்மாற்றி அதாவது நீங்கள் அதை ஆஃப்லைனில் செய்ய வேண்டும் இப்போது அடுத்தது TCUL ஆகும் இது சுமைகளின் கீழ் டேப் மாறுகிறது இது திருப்புமுனை ரேஷனில் மாற்றங்கள் அடிக்கடி நிகழும்போது பயன்படுத்தப்படுகிறது அதாவது நீங்கள் டேப் விகிதத்தை அடிக்கடி மாற்ற விரும்பினால் இது அடிக்கடி நிகழாது ஏனெனில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மாற வேண்டும் அல்லது மாற வேண்டும் ஆஃப் எனவே இது மிகவும் அடிக்கடி இல்லை ஆனால் நீங்கள் ஆன்லைனில் செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த பக்கத்தில்தான் நீங்கள் அடிக்கடி மாற்ற வேண்டியதை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும்போது மாற்றத்தை மாற்றுவதைத் தட்டவும் எனவே விநியோக சக்தி மின்மாற்றியுடன் இணைக்கப்படும்போது அது மாறலாம் இப்போது இது உண்மையில் உங்கள் TCUL இணைப்பாகும் இது சுமை தட்டு மாற்றும் மின்மாற்றிகளில் தட்டுகிறது இது மின்னழுத்தத்தில் நீங்கள் அழைப்பது அதிகபட்சம் இது எண்ணிக்கை 22 இது மின்னழுத்தம் அதிகபட்சம் லைன் மற்றும் இது நடுநிலை டேப் மாற்றக்கூடிய வகையில் இவை அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளன எனவே ஒரு டிரான்ஸ்பார்மர் பவர் டிரான்ஸ்பார்மரில் பொதுவாக பல டேப்கள் இருக்கலாம் டேப் மாற்றுவதை நாங்கள் 5 முதல் தொடங்குவோம் அல்லது நீங்கள் உங்கள் புள்ளி 0 6 முதல் 5 வரை உங்கள் புள்ளியை நீங்கள் 10 சரி என்று அழைக்கிறீர்கள் எனவே ஒரு பக்கம் அது இருந்தால் 6 முதல் 5 பா வரை உங்கள் சதவிகிதம் நீங்கள் எடுத்துக் கொண்டால் நான் குறைக்கிறேன் அல்லது அதிக பக்க மொத்த டேப்கள் 32 ஆக இருக்கும் அதாவது மின்னழுத்தம் 0 9 முதல் உங்கள் 1 1 என நீங்கள் அழைப்பதற்கு மாறுபடும் ஆனால் அது வடிவமைப்பைப் பொறுத்தது எனவே இந்த விஷயத்தில் இந்த வரைபடம் இது இப்போது லைன் மற்றும் நடுவகத்திற்க்கு இடையேயானாமின்னழுத்தம் இது இப்போது அதிகபட்ச மின்னழுத்தத்திற்கானது நீங்கள் அதை ஆன்லைனில் செய்ய விரும்பினால் அது அடிப்படையில் ஆன்லைனில் இருக்கும் இது ஒரு தேர்வாளர் சுவிட்ச் என்று என்ன நடக்கும் இந்த P1 இது மற்றொரு தேர்வுக்குழு சுவிட்ச் நாம் இங்கே என்ன நடக்கும் என்பதும் 1 இணைப்பு மற்றும் A1 மற்றும் மற்றொரு விஷயம் உள்ளது ஒருவர் என்ன செய்ய முடியும் என்பது இதை நான் மீண்டும் காண்பிக்கவில்லை இந்த விஷயங்களைக் கேளுங்கள் நீங்கள் திறந்தவுடன் இதைத் திறக்கலாம் திறந்தவுடன் தேர்வாளர் சுவிட்சை அடுத்த நிலைக்கு கொண்டு வருவார் அதாவது இங்கே சரியானது அதன்பிறகு நீங்கள் அதை A1 உடன் இணைக்கிறீர்கள் அதாவது அதன் நிலை சரியானது அது நிலை மாற்றப்பட்டது அதனால்தான் பின்வரும் செயல்பாட்டின் மதிப்பை மாற்ற 1 தேவைப்படுகிறது A1 ஐத் திறக்க நீங்கள் இந்த ஒரு சரியான நகர்வு தேர்வாளர் சுவிட்ச் P1 ஐ அடுத்த கட்டுப்பாட்டுக்குத் திறக்கிறீர்கள் அதாவது இங்கிருந்து இங்கிருந்து மீண்டும் A1 ஐ மூடு இதேபோல் இந்த பக்கத்திலிருந்தும் நீங்கள் A2 ஐ திறக்கிறீர்கள் அதன் செயல்பாட்டை திறந்த A2 ஒருமுறை A2 ஆனது அடுத்த சுவிட்சுக்கு நகரும் தேர்வுக்குழு சுவிட்சைக் கொண்டு வந்து அதை இங்கே கொண்டு வாருங்கள் மீண்டும் நீங்கள் A2 ஐ இந்த வழியில் மூடுகிறீர்கள் உங்கள் மின்னழுத்த நிலை நாங்கள் மாறும் எனவே இவை அனைத்தையும் மீண்டும் வரைவதை நான் மீண்டும் உங்களுக்குக் காட்டவில்லை எனவே எல்லா படிகளும் அதனால்தான் நீங்கள் இதை முதலில் திறக்க வேண்டும் பின்னர் இந்த P1 ஐ நீங்கள் இந்த நிலைக்கு அழைக்கும் இடத்திற்கு நகர்த்த வேண்டும் என்று எழுதியுள்ளேன் பின்னர் மீண்டும் நீங்கள் A1 ஐ மூடுகிறீர்கள் இதேபோல் நீங்கள் இதைத் திறந்தால் அதை இங்கே நகர்த்தவும் பின்னர் மீண்டும் இந்த வழியில் மூடுகிறீர்கள் உங்கள் திருப்ப விகிதத்தை மாற்றலாம் எனவே டேப் அமைப்புகள் உள்ளன இது முறுக்கு வலது மற்றும் இது தேர்வாளர் சுவிட்ச் எனவே இது உண்மையில் சுமை ஆன் லோட் தட்டு மாற்றும் மின்மாற்றிகள் திட்ட வரைபடத்தில் உள்ளது இந்த பாடநெறிக்கு மட்டுமே இது உண்மையில் எவ்வாறு இயங்குகிறது என்பது இந்த புரிதல் மட்டுமே அடுத்து டேப் நிலையில் ஒரு மாற்றத்திற்கு இந்த செயல்பாடுகள் தேவைப்படுகின்றன எனவே வழக்கமாக அலகுகளை கீழே இறக்குங்கள் குறைந்த மின்னழுத்த முறுக்குகளில் நான் TCUL ஐ வைத்திருக்கிறேன் உங்கள் உண்மையில் கீழே இறங்கும் அலகுகளுக்கு குறைந்த மின்னழுத்த பக்கமும் பொதுவாக எனக்கு குறைந்த மின்னழுத்த பக்கத்தில் இருக்கும் TCUL மற்றும் உயர் மின்னழுத்த பக்கத்தில் உள்ள ஆற்றல்மிக்க டேப்கள் உள்ளன எனவே இப்போது உங்கள் கூடுதல் புரிதலுக்காக இந்த விஷயத்தை ஒரு ரேடியல் டிரான்ஸ்மிஷன் வரியின் இந்த செயல்பாட்டை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் இந்த பக்கத்திலும் இருபுறமும் டிரான்ஸ்பார்மரை மாற்றுவதன் மூலம் இந்த பக்கமும் இது உள்ளே அனுப்புகிறது இந்த பக்கமும் உள்ளே பெறுகிறது இது ஒரு முனை குறி இது பஸ் பார் என்று குறிக்கப்பட்டுள்ளது அல்லது நீங்கள் என்ன சொன்னாலும் முனையுங்கள் 1 மற்றும் இந்த பக்கம் இது 2 இது அனுப்புகிறது முடிவு மற்றும் இது பெறும் முடிவு எனவே உண்மையில் லைனின் மின்னழுத்த வீழ்ச்சியை முழுமையாக ஈடுசெய்ய தேவையான டேப் மாற்றும் விகிதங்களைக் கண்டுபிடிப்பதே இதன் நோக்கம் எனவே நீங்கள் tS tR இரண்டையும் இது 1 tS ஆகக் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த மின்மாற்றியைப் பார்க்கும்போது நீங்கள் இந்த பக்கத்திலிருந்து பார்க்க வேண்டும் எனவே இது 1 tR ஆகும் ஆனால் இது முதன்மை என்று நான் கருதினால் இது இரண்டாம் நிலை முதன்மை முதல் இரண்டாம் நிலை என்று நான் கருதுகிறேன் எனவே tR 1 அடிப்படையில் 1 tR இந்த பக்கமும் 1 tR மற்றும் இது வரி மின்மறுப்பு Z R jX மற்றும் இது அனுப்பும் இறுதி மின்னழுத்தம் மற்றும் இது பெறும் இறுதி மின்னழுத்தம் இது ரேடியல் ரேடியல் டிரான்ஸ்மிஷன் கோடு அடுத்து பின்னர் உங்களுக்குத் தெரிந்தபடி இந்த மின்னழுத்த கட்டுப்பாட்டு முறைகள் அனைத்திற்கும் பிறகு இதைப் பார்ப்போம் பின்னர் ஆற்றல் செல்லும் கம்பியின் கட்டுப்பாட்டு முறைகள் ஆகும் பார்ப்போம் இப்போது இது ஃபாசர் வரைபடத்தில் பெறும் இறுதி மின்னழுத்தத்தை எடுக்கும் ஒரு மின்னழுத்த பேஸர் வரைபடமாகும் இது உங்கள் குறிப்பு மின்னழுத்தம் மற்றும் இதன் மூலம் நீரோட்டங்களை எடுத்துக்கொள்வது பின்தங்கியிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது நடப்பு நீரோட்டங்கள் தொட்டி இது மின்னோட்டத்தை பின்னடைவு செய்கிறது then பின்னர் இது உங்கள் இந்த மின்னழுத்தம் உங்கள் ஐஆர் ஐஆர் துளி வலது மற்றும் 900 உடன் இது j IX ஆகும் மேலும் இது இறுதி மின்னழுத்தத்தை அனுப்பும் பேஸர் வரைபடத்தை முடிக்கிறீர்கள் இறுதி மின்னழுத்தத்தை அனுப்புவதற்கும் இறுதி மின்னழுத்தத்தைப் பெறுவதற்கும் இடையிலான கோணம் டெல்டா மற்றும் மின்னோட்டத்தை மின்னழுத்தத்தில் பெறுவதிலிருந்து பின்தங்கியிருக்கிறது that ஒரு கோணத்தால் எனவே இது இப்போது இது Φ இது கோணம் is எனவே இந்த கோணம் 900 ஆகும் எனவே இந்த கோணமும் Φ சரியானது எனவே இந்த பகுதி AB பகுதியானது 𝑰𝑹cos ∅ எனவே 𝑰𝑹cos to க்கு சமம் உண்மையில் இதை நீங்கள் I R அளவு என்று அழைத்தால் நான் அதை அளவு வைத்தால் நல்லது எனவே நான் I R ஐ சரியாக வைத்தால் இந்த பக்கம் உண்மையில் உங்கள் j IX எனவே நான் உங்கள் I அளவை நான் உங்கள் jX க்குள் வைத்தால் எனவே இதனால்தான் நீங்கள் இந்த ஏபி என்று அழைப்பது அளவு 𝑰𝑹cos to க்கு சமம் அதேபோல் இந்த கிமு ED க்கு சமம் இது உங்களுடையது உங்கள் IX எனவே 𝑰𝑿 பாவம் ஆகையால் இறுதி மின்னழுத்தத்தை அனுப்புவதன் மூலம் நீங்கள் அதை திட்டமிடலாம் இது பெறும் முடிவு AB இது உங்கள் 𝑰𝑹cos ∅ நான் தற்போதைய பிளஸ் BC இன் அளவு இது அளவு 𝑰𝑿 sin ∅ எனவே இது சமன்பாடு 34 ஆனால் இந்த தருவாய் கோணம் நீங்கள் அனுப்பும் முடிவிற்கும் பெறுதலுக்கும் இடையில் உங்கள் மிகக்குறைவான மிகச் சிறியதாக இருக்கும் எனவே வழக்கமாக இதை நாம் ஏறக்குறைய '0' என்று சொல்லலாம் அதாவது சமன்பாடு 34 என்று பொருள் இந்த சமன்பாடு 34 δ இங்கே நீங்கள் 0 என எழுதலாம் எனவே இது cos 𝟎 1 எனவே அளவு இது சமன்பாடு 35 இப்போது நாம் எழுதலாம் இது சக்தி சமன்பாடு 36 மற்றும் Q magnitude VRIcos 37 ஆகும் இப்போது இந்த சமன்பாட்டிலிருந்து 36 சமன்பாட்டிலிருந்து நீங்கள் அளவை எழுதலாம் இந்த சமன்பாட்டிலிருந்து Isin QVR அளவு இது சமன்பாடு 39 ஆகும் இப்போது இது அளவு Icos மற்றும் அளவு Isin நீங்கள் சமன்பாடு 34 இல் பிரதியிடுகிறீர்கள் நீங்கள் பிரதியிட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதன் அளவு கிடைக்கும் நான் சமன்பாடு 35 30 மற்றும் 38 ஐப் பயன்படுத்தி எழுதியுள்ளேன் 39 நீங்கள் | |Vs| magnitude of VRPR Qxmagnitude of VR இப்போது நீங்கள் இந்த வரைபடத்திற்கு வர வந்தால் இந்த வரைபடத்திற்கு வாருங்கள் இப்போது இந்த வரைபடம் உங்கள் V V1 இந்த படம் 23 V1Vs இது விகிதம் 1 tS எனவே 1 tS மன்னிக்கவும் அதாவது 1tS இந்த விஷயத்தை விட 1tS என்று பொருள் 1tS அதாவது 𝑽𝑺𝒕𝑺∗𝑽𝟏 இந்த பக்கம் இதேபோல் நீங்கள் இந்த பக்கத்தைப் பெறும் பக்கத்திற்கு வந்தால் அது V2VR1tR ஆக இருக்கும் அதாவது 𝑽𝑹 your 𝒕𝑹∗𝑽𝟐 சரியா எனவே இதன் பொருள் ஒன்று 𝑽𝑹𝒕𝑹∗𝑽𝟐 இன்னொன்று உங்கள் 𝑽𝑺𝒕𝑺∗𝑽𝟏 அதாவது நீங்கள் உண்மையில் எடுத்துக்கொண்டால் அது அளவு வாரியாக இருக்கும் எனவே இது அளவு நீங்கள் எல்லா அளவையும் பயன்படுத்துவதால் சிறந்த அனைத்து அளவையும் எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே இது உங்கள் விஷயங்களுக்கு சமம் எனவே அளவு |𝑽𝑺|𝒕𝑺∗𝑽𝟏 மற்றும் அளவு |𝑽𝑹|𝒕𝑹 𝒚our 𝒕𝑹∗magnitude |𝑽𝟐| எனவே இது |𝑽𝑺| மற்றும் |𝑽𝑹| இந்த சமன்பாட்டில் நீங்கள் மாற்றியமைக்கும் அளவு இந்த சமன்பாட்டை நீங்கள் அந்த அளவை மாற்றியமைக்கிறீர்கள் இது சமன்பாடு 41 இப்போது இந்த சமன்பாட்டிலிருந்து நீங்கள் tS1magnitude V1magnitude V1tRVRthis term right of இன் பெருக்கல் என்று நாம் இங்கே கருதுகிறோம் இதை நாம் 𝒕𝑺 𝒕𝑹 𝟏 எனவே ஒட்டுமொத்த மின்னழுத்த நிலை ஒரே வரிசையில் இருப்பதையும் இரண்டு மின்மாற்றிகளிலும் குறைந்தபட்ச அளவிலான குழாய்கள் பயன்படுத்தப்படுவதையும் இது உறுதி செய்கிறது எனவே இதுதான் நாம் வைக்கும் நிலை 𝒕𝑺 𝒕𝑹 𝟏 எனவே நாம் என்ன செய்வோம் இந்த சமன்பாட்டில் 𝒕𝑺 𝒕𝑹 𝟏 ஐ மாற்றும் ஏனெனில் for க்கான வெளிப்பாடு என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது இந்த சமன்பாட்டில் உள்ள இந்த சமன்பாட்டில் நீங்கள் மாற்றினால் நீங்கள் இங்கே மாற்றாக அந்த tR1tS ஐ மாற்றுகிறீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் சமன்பாடு 42 இல் tR1tS க்கு நாங்கள் இங்கு எழுதுகிறோம் அதை நீங்கள் தீர்க்கிறீர்கள் அதாவது இது உண்மையில் சக்தி மைனஸ் 1 அடைப்புக்குறிக்கு அருகில் 1 ஆகும் பின்னர் சக்தி பாதிக்கு இது சமன்பாடு 43 ஆகும் எனவே இது உங்களுக்குத் தெரிந்தால் 𝒕𝑺 நீங்கள் எப்போது கண்டுபிடிக்க முடியும் because என்பதும் tR1tS என்பதால் tR1tS என இரு பக்கத் தட்டுகளும் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது நாம் ஒரு எடுத்துக்காட்டு எடுப்போம் எனவே ஒரு எடுத்துக்காட்டு மூன்று கட்ட பரிமாற்ற வரி எனவே தட்டு மாற்றும் மின்மாற்றி மற்றும் குழாய் விகிதம் 1 பக்கத்தைக் கண்டுபிடிப்பதற்கான இந்த வெளிப்பாடு குறித்து சிறிது யோசனைகள் எங்களிடம் உள்ளன என்பதை எடுத்துக்காட்டுவதற்கு முன் 𝒕𝑺 𝒐r 𝒕𝑹 நீங்கள் கண்டுபிடிக்கும் எந்தப் பக்கமும் எனவே அதிலிருந்து 𝒕𝑺∗𝒕𝑹1 நீங்கள் குழாய் விகிதங்களைப் பெறலாம் இப்போது ஒரு உதாரணம் எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த வழக்கில் 3 கட்ட டிரான்ஸ்மிஷன் வரி 13 8 220 கே மின்மாற்றியிலிருந்து அதன் இரண்டாம் நிலை முடிவில் அனுப்பும் முடிவில் மன்னிக்கவும் அனுப்பும் முடிவிற்கு உணவளிக்கிறது இந்த வரி 105 எம் ஏ 0 8 பவர் காரணி பின்தங்கிய சுமைகளை 220 13 8 கே 220 KV இல் வரி மற்றும் மின்மாற்றியின் மொத்த மின்மறுப்பு 20 j120 is ஆகும் அனுப்பும் இறுதி மின்மாற்றி 13 8 KV விநியோகத்திலிருந்து ஆற்றல் பெறுகிறது 13 8 KV இல் சுமையில் மின்னழுத்தத்தை பராமரிக்க ஒவ்வொரு மின்மாற்றிக்கும் குழாய் அமைப்பைக் கண்டறியவும் இப்போது இது ஒரு எளிய கணக்கு இது ஒரு எளிய கணக்கு இப்போது அது உங்கள் 105 எம் ஏவை 0 8 திறன் காரணி பின்னடைவில் வழங்குகிறது எனவே இது 3 கட்டமாகும் எனவே 13 105𝑎 இல் P 1 சக்தி காரணி 0 8 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இது 28 மெகாவாட் இதேபோல் உண்மையில் நீங்கள் பேஸர் வரைபடம் அல்லது அந்த சமன்பாடுகளை வரையும்போது அல்லது P QVS VR VS VR அனைத்தும் ஒரு கட்ட அளவு எனவே இது VS மற்றும் VR வரிக்கு ஒரு வரி அல்ல உண்மையில் இது நடுநிலைக்கு ஒரு கட்ட மின்னழுத்த வலது கோடு P மற்றும் Q நேரத்தில் நீங்கள் ஒரு கட்டத்திற்கு 3 ஆல் வகுக்கப்படுவதை 3 வலது மற்றும் VSVR அளவு ஒரு கட்ட அடிப்படையில் வகுக்க வேண்டும் எனவே அது 28 மெகாவாட் மற்றும் Q cos ∅ 0 8 ஆக உள்ளது எனவே பாவம் sin ∅ 0 6 எனவே 21 MVAR உயர் மின்னழுத்த பக்கத்தைக் குறிக்கும் மூலமும் சுமை கட்ட மின்னழுத்தமும் |V1| அளவு V22203 க்கு சமம் எனவே அனைத்து வரியிலும் நீங்கள் அதை ஒரு கட்ட மின்னழுத்தத்திற்கு 127 017 கிலோ வோல்ட் ஆக மாற்றுகிறீர்கள் இப்போது நாம் சமன்பாடு 43 ஐப் பயன்படுத்தினால் அதே சமன்பாட்டை நீங்கள் அறிந்த R மற்றும் X இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் |V1| அளவு |V1| அளவு |V2| இங்கே எனவே அளவு V2V1 விகிதம் 1 ஆகும் ஏனெனில் இந்த 2 சம உரிமை R க்கு 24Ω X க்கு 120Ω given வழங்கப்படுகிறது P மற்றும் Q அனைத்தும் அறியப்படுகின்றன எனவே இந்த வெளிப்பாட்டில் நீங்கள் மாற்றியமைக்கிறீர்கள் எனவே இந்த விஷயத்தில் tS இது விகிதம் 1 ஆகும் இது 1 கழித்தல் எதுவாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் அனைத்தும் சக்தி கழித்தல் 1 மற்றும் சக்தி பாதிக்கு எனவே tS உண்மையில் 1 11 வருகிறது எனவே tR 1tS க்கு சமம் 0 எனவே இந்த இரண்டு குழாய் அமைப்புகள் இப்போது இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு எனவே இன்னொன்று எனவே இது புரிந்துகொள்ளத்தக்கது இந்த விஷயங்கள் மிகவும் எளிமையானவை எனவே நேரடியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதேபோல் எடுத்துக்காட்டு மற்றொரு எடுத்துக்காட்டை எடுக்கிறது எடுத்துக்காட்டு 9 பெறும் இறுதி மின்னழுத்தம் அனுப்பும் இறுதி மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்கும்போது மின்மாற்றி குழாய் விகிதங்களை தீர்மானிக்கவும் உயர் மின்னழுத்த வரி 220 கே யில் இயங்குகிறது மற்றும் 80 மெகாவாட்டை 0 8 சக்தி காரணி பின்னடைவில் கடத்துகிறது மற்றும் வரியின் மின்மறுப்பு 40 ஜே 140Ω டி எஸ் tS tR 1 என்று கருதுங்கள் கூட நீங்கள் tS tR 1 என்று கருத வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை எனவே இங்கே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான உதாரணத்தை எடுத்துள்ளோம் எனவே இது சமன்பாடு 43 ஐப் பயன்படுத்துகிறது இது V2 சூத்திரம் நிச்சயமாக V1 2203127 017 KV மற்றும் அளவு V2V1 ஆகியவற்றின் அளவிற்கு சமம் P ஒரு கட்ட அடிப்படையில் மீண்டும் மூன்றில் ஒரு பங்கிற்கு சமம் எனவே 21 8 Q 1380sin 0 6 எனவே 16 MVAR R 40 Ω X 140 Ω எனவே இந்த எல்லாவற்றையும் நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள் tS 1 11 க்கு சமம் மற்றும் tR1tS இது 0 90 ஆகும் இது குழாய் விகிதம் இந்த 2 எளிய எடுத்துக்காட்டு எனவே இது குழாய் மாற்றும் மின்மாற்றிக்கானது இப்போது அடுத்தது அந்த பூஸ்டர் மின்மாற்றி அல்லது ஒழுங்குபடுத்தும் மின்மாற்றி இந்த வழக்கில் இந்த பூஸ்டர் மின்மாற்றி அல்லது ஒழுங்குபடுத்தும் மின்மாற்றி இவைதான் நீங்கள் அழைப்பது இதுதான் சில நேரங்களில் நாங்கள் டிரான்ஸ்பார்மரை ஒழுங்குபடுத்துகிறோம் என்று அழைக்கிறோம் சில நேரங்களில் நாம் பூஸ்டர் மின்மாற்றி என்று அழைக்கிறோம் இவை உண்மையில் மின்னழுத்த அளவு மற்றும் கட்ட கோணத்தை மாற்ற பயன்படுகின்றன முனைகளில் இருப்பதை விட ஒரு வரியில் ஒரு இடைநிலை புள்ளியில் எனவே நாங்கள் மாற்றும் மின்மாற்றியைத் தட்டும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை மாற்றும் மின்மாற்றியைத் தட்டவும் குழாய் மாற்றுவதற்கான செலவை எங்கள் உத்தரவாதத்தில் இந்த அனுப்பும் இறுதிப் பக்கமாகவோ அல்லது இறுதிப் பக்கமாகவோ அல்லது அமைப்பாகவோ நாங்கள் செய்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தில் நாம் அதை எங்காவது வரியின் இடைநிலை நிலையில் வைக்கலாம் எனவே ஒன்று மின்னழுத்த அளவு கட்டுப்படுத்தப்படலாம் கட்ட கோணத்தையும் கட்டுப்படுத்தலாம் எனவே எண்ணிக்கை 25 நான் வருவேன் 'a' கட்டத்திற்கான பூஸ்டர் மின்மாற்றியின் இணைப்பைக் காட்டுகிறது எனவே இது உங்கள் பூஸ்டர் மின்மாற்றி இணைப்பு இது ஊக்கமளிக்கிறது இது ஒரு கட்டம் 'a' என்று மட்டுமே நாங்கள் கருதுகிறோம் நாங்கள் நடுநிலைக்கு செல்கிறோம் இந்த மின்னழுத்தம் Van மற்றும் இது அற்புதமான மின்மாற்றிகள் எனவே இரண்டு சுவிட்ச் நிலை இது உண்மையில் இருக்கிறதா என்று வைத்துக்கொள்வோம் இது நீங்கள் S1 ஐச் சொல்லச் செய்கிறீர்கள் இது S2 சரியானது என்று கூறுகிறது இது உண்மையில் இதிலிருந்து தான் அற்புதமான மின்மாற்றி இப்போது நீங்கள் இங்கு வந்தால் உற்சாகமான மின்மாற்றியின் இரண்டாம் நிலை தட்டப்பட்டு அதிலிருந்து பெறப்பட்ட மின்னழுத்தம் தொடர் மின்மாற்றியின் முதன்மைக்கு பயன்படுத்தப்படுகிறது அதாவது இது உண்மையில் குழாய் நிலையைத் தட்டுகிறது இது ஒரு இணைப்பு சரியாக வழங்கப்படுகிறது மற்றொரு மின்மாற்றி தொடர் மின்மாற்றி என்று அழைக்கப்படுகிறது மற்ற முறுக்கு என்பது 'ஒரு' கட்டத்துடன் தொடரில் உள்ளது எனவே இது ஒரு தொடர் மின்மாற்றி மற்றும் இது இந்த விஷயத்துடன் ஒரு அற்புதமான மின்மாற்றி ஆகும் இங்கு சில மின்னழுத்தம் செல்வாக்கு மற்றும் தானாகவே மின்னழுத்தம் இங்கு பாதிக்கப்படும் எனவே இந்த வான் 1 இந்த பக்க மின்னழுத்தமாக இருக்கும் வான் an இது சமன்பாடு 44 நான் குறித்தேன் எனவே இது வெளியீட்டு மின்னழுத்தம் இது வெளியீட்டு மின்னழுத்தம் எனவே நீங்கள் இணைப்பு இப்படி இருந்தால் இந்த மின்னழுத்தம் நாங்கள் சேர்க்கப்படும் இப்போது நீங்கள் இதை S1 மற்றும் S2 இன் நிலையை சரியாக பரிமாறிக்கொண்டால் நாம் என்ன நடக்கும் என்பது இது ஒரு கழித்தல் உரிமையாக இருக்கும் நீங்கள் இங்கே நிலையை உருவாக்கினால் நீங்கள் இதை இங்கே சரியாகச் செய்தால் நீங்கள் செய்வீர்கள் நிலை பின்னர் நாம் என்ன நடக்கும் என்று S1 S2 பரிமாற்றம் நாம் என்ன நடக்கும் என்று அது நடக்கும் என்று அது இருக்கும் அது அந்த நேரத்தில் கழித்தல் இந்த மின்னழுத்தம் இந்த ஒரு உரிமையை விட குறைவாக இருக்கும் எனவே இந்த வழியில் நீங்கள் அழைப்பதை கட்டுப்படுத்த நீங்கள் செல்லலாம் இது கட்ட பூஸ்டர் வலது என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த விஷயத்தில் மின்னழுத்தம் கட்டத்தில் உள்ளது எனவே இது உங்கள் இணைப்பு இது வான் இது உற்சாகமான மின்மாற்றி நீங்கள் குழாய் வைத்திருக்கிறீர்கள் இணைப்புகள் காட்டப்பட்டுள்ளன இதன் இந்த வெளியீடு 1 தொடர் மின்மாற்றியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த பக்கம் மற்ற முறுக்கு அந்த கட்டத்தில் தொடரில் உள்ளது ஒரு மின்னழுத்தத்தைச் சேர்க்கலாம் அல்லது அவை சரியான கட்டத்தில் கழிக்கப்படலாம் எனவே மின்னழுத்த அளவு சேர்க்கப்படலாம் எனவே மின்னழுத்தம் கட்டத்தில் இருப்பதால் இந்த வகை பூஸ்டர் மின்மாற்றி இன் இன் ஃபேஸ் பூஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது எனவே தூண்டுதல் மின்மாற்றியின் குழாய்களை மாற்றுவதன் மூலம் வான் சரிசெய்ய முடியும் தொடர் மின்மாற்றி முழுவதும் மின்னழுத்தத்தின் துருவமுனைப்பை நான் S2 முதல் S1 க்கு நான் சொன்ன சுவிட்ச் நிலையை மாற்றுவதன் மூலம் தலைகீழாக மாற்ற முடியும் அதாவது வான் 1 உங்கள் விட குறைவாக உள்ளது உங்கள் வேனை விட குறைவாக எனவே இந்த an இதை எதிர்மறையாக மாற்றலாம் நீங்கள் நிலையை சரியாக பரிமாறிக்கொண்டால் அதை எதிர்மறையாகவும் செய்யலாம் எனவே இது உண்மையில் உங்கள் பூஸ்டர் அல்லது ஒழுங்குபடுத்தும் மின்மாற்றி என்று நீங்கள் அழைப்பதுதான் இப்போது மற்றொரு விஷயம் என்னவென்றால் உங்கள் கட்ட கோணம் கட்டுப்பாடு சரியானது எனவே மின்னழுத்த கட்ட கோணத்தை கட்டுப்படுத்த பூஸ்டர் மின்மாற்றி பயன்படுத்தப்படுகிறது எனவே ஒரு பூஸ்டர் மின்மாற்றி கொண்ட கட்டத்திற்கான ஒரு பொதுவான ஏற்பாடு சரியாக காட்டப்பட்டுள்ளது இது ஒரு பூஸ்டர் மின்மாற்றி என்று நான் சொல்கிறேன் இப்போது இந்த கட்டத்தில் 'அ' கட்டத்திற்கு நடுநிலை வேனுக்கு வலதுபுறம் செல்கிறோம் இது இப்போது A1 n1 Van1 வெளியீடு இது அற்புதமான மின்மாற்றி இது தொடர் மின்மாற்றி ஆனால் இது பிசி மின்னழுத்தம் பிசி என்பது உங்கள் கட்டம் பிசி விபிசி வலது பிளஸ் கழித்தல் இப்போது இங்கே டேப்டாப் அமைப்புகளும் இங்கே உள்ளன எஸ் 1 எஸ் 2 இந்த தொடர் மின்மாற்றி இருக்கிறதா எனவே இந்த பக்கமானது 'a' கட்டத்தில் ΔVbc அந்த மின்னழுத்தத்தை நாம் சரியாகச் சேர்ப்போம் அந்த விஷயத்தில் எனவே நாம் என்ன நடக்கும் என்பது சமன்பாடு வேன் 1 என்பது உங்கள் வேனுக்கு சமம் மேலும் நீங்கள் டெல்டா விபிசி என்று அழைப்பது சரிதான் அதாவது இது மீண்டும் ஒரு கட்டமாக நான் பார்க்கிறேன் இது கட்டம் ஒரு என்று நாம் கருதுகிறோம் நடுநிலை மின்னழுத்தத்திற்கான ஒரு கட்டத்தை மற்ற 2 கட்டங்களில் நாம் எடுத்துக்கொள்கிறோம் Vbc மற்றும் ஒரு அற்புதமான மின்மாற்றி உள்ளது இதிலிருந்து தட்டு அமைப்பு மற்றும் இது 2 தட்டுகள் மட்டுமே காட்டப்பட்டுள்ளது என்பது இங்கே எளிதாகக் காண்பிக்கப்படுகிறது இதுவும் இதன் வெளியீடும் இங்கே இது தொடர் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த முறுக்கின் ஒரு பக்கமாகும் இது மின்னழுத்தம் தொடரில் மற்ற முறுக்குகளை ஈர்த்தது அந்த Van1 Van ΔVbc ஆனால் ΔVbc எப்படியும் உங்கள் கட்டத்தில் a மின்னழுத்தத்துடன் கட்டத்தில் இல்லை அது வேன் சரியானது எனவே இந்த பக்கமானது 'a' கட்டத்தில் ΔVbc அந்த மின்னழுத்தத்தை நாம் சரியாகச் சேர்ப்போம் அந்த விஷயத்தில் எனவே நாம் என்ன நடக்கும் என்பது சமன்பாடு வேன் 1 என்பது உங்கள் வேனுக்கு சமம் மேலும் நீங்கள் டெல்டா விபிசி என்று அழைப்பது சரிதான் அதாவது இது மீண்டும் ஒரு கட்டமாக நான் பார்க்கிறேன் இது கட்டம் ஒரு என்று நாம் கருதுகிறோம் நடுநிலை மின்னழுத்தத்திற்கான ஒரு கட்டத்தை மற்ற 2 கட்டங்களில் நாம் எடுத்துக்கொள்கிறோம் Vbc மற்றும் ஒரு அற்புதமான மின்மாற்றி உள்ளது இதிலிருந்து தட்டு அமைப்பு மற்றும் இது 2 தட்டுகள் மட்டுமே காட்டப்பட்டுள்ளது என்பது இங்கே எளிதாகக் காண்பிக்கப்படுகிறது இதுவும் இதன் வெளியீடும் இங்கே இது தொடர் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த முறுக்கின் ஒரு பக்கமாகும் இது மின்னழுத்தம் தொடரில் மற்ற முறுக்குகளை ஈர்த்தது அந்த Van1 Van ΔVbc ஆனால் ΔVbc எப்படியும் உங்கள் கட்டத்தில் a மின்னழுத்தத்துடன் கட்டத்தில் இல்லை அது வேன் சரியானது எனவே அந்த விஷயத்தில் நாங்கள் என்ன நடக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாசர் வரைபடத்தை சரியாகப் பெறுவீர்கள் எனவே எதையும் நீங்கள் சொல்வதற்கு முன் வான் உங்கள் குறிப்பு பேஸர் என்று அதுவே இதுதான் வனிஸ் உங்கள் குறிப்பு பேஸர் இந்த உரிமை பின்னர் இது வான் என்றால் இது Vbn மற்றும் இது நீங்கள் Vcn1200 கட்டம் சரியானது எனவே இது Vcn ஆகும் இது Vnc இது Vbn விளைவாக Vbc ஆக உள்ளது Vbc உண்மையில் வேனில் இருந்து 900 பின்தங்கியிருக்கிறது இப்போது எண்ணிக்கை 27 இது இப்போது இது உங்கள் வேன் இப்போது எண்ணிக்கை 27 இதுதான் இது ஃபாசர் மின்னழுத்த பேஸர் வரைபடத்தைக் கொடுக்கும் இப்போது ΔVbc அதாவது இந்த ΔVbc என்பது இந்த 'a' கட்டத்தில் ஒரு தொடரில் இருக்கும் இந்த செல்வாக்கு மின்னழுத்தத்தை குறிக்கிறது இந்த முறுக்கு இது தொடரில் உள்ளது ΔVbc எனவே இந்த ΔVbc இது உங்கள் Vbc உரிமைக்கு சமம் என்று கருதுகிறோம் ΔVbc a Vbc மொத்தம் Vbc ஆனால் இது ΔVbc இது உண்மையில் இங்கிருந்து இங்கிருந்து இது ΔVbc சரி இது ΔVbc எனவே இது ஒரு உங்கள் Vbc ஒரு பின்னம் சரியானது Vbc க்கு சமம் உண்மையில் Vbc வானில் இருந்து பின்தங்கியிருப்பது இந்த விஷயம் 900 மற்றும் Vbc என்பது வரி மின்னழுத்தத்திற்கு வலதுபுறம் AB BC CA வரி முதல் வரி மின்னழுத்தத்திற்கு 3 முறை கட்ட மின்னழுத்தத்தை நீங்கள் அழைப்பது சமநிலை அமைப்பு எனவே Vbc ஐ இங்கு 3 ∗ 𝑽𝒂n ∟ to க்கு சமமாக எழுதலாம் எனவே இந்த கட்ட வரைபடத்திலிருந்து எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் இந்த Vbc ஐ இங்கு மாற்றினால் அது 𝒂 ∗ 3𝑽𝒂n ∟ be என்பதாகும் இதன் பொருள் ΔVbc அதற்கு சமம் ∟ 900 அதாவது நாம் ja3𝑽𝒂n எழுதலாம் எனவே ΔVbc ja3𝑽𝒂n இந்த ΔVbcexpression இல் நீங்கள் இங்கே சமன்பாடு 45 இல் மாற்றுகிறீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் அவ்வாறு செய்தால் அந்த Van1 1 ja3 get இது சமன்பாடு 47 ஆகும் அதாவது இந்த வான் 1 இந்த வேன் 1 உண்மையில் இது −j3a என்பது சில பகுதியளவு மதிப்பாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வேன் 1 வேனிலிருந்து ஒரு கட்டத்தை மாற்றும் கோணத்தால் பின்தங்கியிருக்கிறீர்கள் α எனவே வான் மற்றும் வான் 1 அங்கு இல்லை ஆனால் வான் 1 வேனில் இருந்து கோணத்தில் பின்தங்கியிருக்கிறது எனவே இந்த உட்செலுத்தப்பட்ட மின்னழுத்தம் ΔVbc மின்னழுத்த வேனுடன் இருபடி உள்ளது என்பதை நினைவில் கொள்க இதன் விளைவாக மின்னழுத்த வான் 1 ஒரு கட்ட மாற்றத்தின் வழியாக செல்கிறது in எண்ணிக்கை 27 இது ஒரு உரிமை ஆகையால் உங்களுக்கென ஒத்த இணைப்புகள் அல்லது மீதமுள்ள கட்டங்களுக்காக செய்யப்பட்டவை ஏனெனில் மூன்று கட்ட சமநிலை நீங்கள் பி மற்றும் சி போன்ற மற்ற 2 கட்டங்களுக்கும் ஒரே இணைப்பை உருவாக்க வேண்டும் இதன் விளைவாக சமநிலை 3 கட்ட வெளியீட்டு மின்னழுத்தம் கிடைக்கும்